வணக்கம் மாணவர்களே நாம் இந்த கற்றல் செயல்முறையில் இரண்டாவது முக்கிய நடப்பு சொத்தான நிறுவனத்தின் இறுதிநிலை அறிக்கையில் வரும் பெறத்தக்க கணக்குகளை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம் அந்த விவாதத்தில் பெறத்தக்கவைகளின் மேலாண்மைக்கு தேவையான சில அடிப்படைகளை பார்த்தோம் பெறத்தக்கவை எவற்றை உள்ளடக்கியது பல்வேறு கடனாளிகளின் முக்கியத்துவம் என்ன முன்கூட்டி செலுத்துவதன் முக்கியத்துவம் என்ன மொத்தப் பெறத்தக்க கணக்குகள் எவ்வளவு இப்போது அடுத்து அதே செயல்முறையை தொடர்ந்து அடுத்து இந்த பெறத்தக்கவைகள் எப்படி ஒரு காலகட்டத்தில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் நான் கூறியதுபோல இந்திய பொருளாதாரத்தின் தாராளமயமாக்கலுக்கு பிறகு பன்னாட்டு நிறுவனங்களால் நிறைய நல்ல விஷயங்கள் சந்தையில் நடந்துள்ளன முதலாவதாக நான் கூறியதுபோல் சந்தையில் அது போட்டியை அதிகப்படுத்தியுள்ளது எனவே இந்த போட்டியை தாங்கமுடியாத இந்திய நிறுவனங்கள் சந்தையை விட்டு வெளியேறின ஆனால் சந்தையில் நிலையாக இருக்கிற நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்படும் இந்த பன்னாட்டு நிறுவனங்களின் விதிகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றி சீரமைக்க வேண்டும் எனவே ஒரு விஷயம் போட்டி அதிகரித்துள்ளது அது வாடிக்கையாளர் அனைவருக்கும் பயனுள்ளதாகும் எனவே கடன் விற்பனையின் ஒழுங்கிற்கு ஒரு காரணம் இதுவாகும் அதாவது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கடனுக்கு விற்பதில்லை அப்படியே கொடுத்தாலும் மிக குறைந்த கடனை சந்தையில் கொடுக்கின்றன எனவே ஒரு காலகட்டத்தில் பெறத்தக்க கணக்குகள் மற்றும் பல்வேறு கடனாளிகள் இறுதிநிலை அறிக்கையில் இருக்கும் ஏனெனில் கடன் இல்லாமல் தொழில் செய்ய முடியும் என்று கூற முடியாது ஆனால் இந்த பெறத்தக்க கணக்குகள் மற்றும் பல்வேறு கடனாளிகள் அளவு கண்டிப்பாக கீழே இறங்கும் ஒரு காலகட்டத்தில் இது குறைந்த தொகையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் எனவே அது சந்தையின் போட்டியாளரை பொறுத்தது நிறுவனம் திறமையான நிறுவனமாக இருந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தரமான பொருளை குறைந்த போட்டி விலைக்கு விற்கிறது இந்த நிலையில் கடனுக்கு விற்பது நிறுவனத்திற்கு தேவையில்லை சில நேரங்களில் வாடிக்கையாளர்களான விநியோகஸ்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி நிறுவனங்கள் கடன் கொடுக்கும் ஆனால் இது நிறுவனங்களுக்கு கட்டாயம் அல்ல ஏனெனில் அவர்களின் பொருளுக்கு போதுமான அளவு தேவை உள்ளது அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கும் விலை மற்றும் பெறத்தக்க கணக்குகளை விரும்பிய வகையில் வைத்திருக்கவும் கடுமையாக உழைக்கின்றனர் அவர்கள் விரும்பினால் கடன் கொடுக்கலாம் அவர்கள் விரும்பவில்லை என்றால் கடன் கொடுக்க வேண்டியதில்லை சந்தையில் போட்டியிடும் நிறுவனங்கள் சந்தையில் நிலையாக இருப்பதற்கு முயற்சி செய்கின்றன அவர்களது பொருள் சிறந்ததாக இல்லையென்றால் அது மிகவும் கடினமாகும் அவர்கள் விலையைக் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றாலும் கடனுக்கு பொருளை விற்க வேண்டியது இருக்கும் மெதுவாக சீராக அனைவரும் ஒரே விதமாக செல்ல வேண்டும் சந்தையில் முன் செல்லும் நிறுவனங்கள் கடன் கொடுக்க வேண்டும் அல்லது சந்தையில் பின்தங்கிய நிறுவனங்கள் கடன் கொடுக்க வேண்டும் இந்த இரண்டிற்குமான வித்தியாசம் மிகப்பெரியது இந்தியப் பொருளாதாரத்தை கண்காணிக்கும் மையத்தின் தரவுத்தளமான ப்ரோவெஸில் உள்ள ஆயிரக்கணக்கான நிறுவனங்களின் நிதி நிலை அறிக்கையை கொண்டு இதன் போக்கினை பார்ப்போம் பெறத்தக்க கணக்குகள் மற்றும் பல்வேறு கடனாளிகள் பற்றிய போக்கினை பார்ப்போம் எனவே ப்ரோவெஸ் தரவுத்தளத்தில் இருக்கின்ற தரவை வைத்து சர்வதேச போக்கினை ஒப்பிட முயற்சிக்கிறோம் எனவே தொழில் துறையில் உள்ள பல்வேறு நிறுவனங்களில் ஆய்வு செய்து பெறத்தக்க கணக்குகள் மொத்த சொத்தில் எவ்வளவு சதவீதம் உள்ளன என்பதை கண்டறிய வேண்டும் பல்வேறு கடனாளிகள் மொத்த சொத்தில் எவ்வளவு சதவிகிதம் எனவே ஒரு காலகட்டத்தில் இந்த குறையும் போக்கை பார்த்தோமானால் பெறத்தக்க கணக்குகள் உற்பத்தி நிறுவனத்தின் மொத்த சொத்தில் 10 ஆக இருக்கும் வளர்ந்த பொருளாதாரங்களில் இது மொத்த சொத்தில் 10 ஆகும் எனவே மொத்த பெறத்தக்கவைகளின் சதவிகிதம் சில வருடங்களுக்கு முன்பு இருந்ததை பார்ப்போம் இது ஒரு காலகட்டத்தில் குறைந்துகொண்டே வருகிறது இந்தியா உட்பட இருக்கும் வளரும் பொருளாதாரங்களில் இது கிட்டத்தட்ட 12லிருந்து 15 ஆகும் எனவே இந்த அளவு இன்னும் அதிகமாக இருக்கிறது ஆனால் அதில் 12லிருந்து 15 மிக அதிகம் ஆனால் ஒருகாலத்தில் இது கீழிறங்கும் ஒரு காலகட்டத்தில் இந்தக் பெறத்தக்கவைகள் வளர்ந்த மற்றும் வளரும் பொருளாதார சந்தைகளில் கீழே இறங்கும் ஏனெனில் நிறுவனங்கள் சிறந்து இருப்பதை நோக்கி நகர்கின்றன இந்த போட்டி நிறைந்த சகாப்தத்தில் விற்பனையாளர் அதிகபட்சமாக விலையை குறைத்து மிகக் குறைந்த விலையில் வாடிக்கையாளர்களுக்கு சந்தையில் விற்கிறார்கள் எனவே இந்நிலையில் கடனுக்கு விற்பது மிகவும் கடினமாகும் எனவே அவர்கள் பொருட்களின் தரத்தில் சிறந்து விளங்குகிறார்கள் அவர்கள் விலையையும் முடிந்த அளவு குறைக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் கடனை எதிர்பார்ப்பதும் கடனை வேண்டுவதும் வாடிக்கையாளர் அல்ல விநியோகஸ்தர்கள் தான் இந்த வழியில் பன்னாட்டு நிறுவனங்கள் சந்தையில் கடன் விற்பனையை ஊக்குவிக்காத சூழ்நிலையை உருவாக்கி உள்ளனர் ஆனால் இன்னும் அவர்கள் கடன் கொடுக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் 100 உற்பத்தியையும் ரொக்கத்திற்கு கொடுக்க முடியவில்லை ஏனெனில் கடனை விற்பனையாளர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள் யாருக்குத் தேவையோ அவர்கள் கூறுகிறார்கள் நம்மிடம் இரண்டு பக்கங்கள் உள்ளன வாடிக்கையாளர் ஒரு பக்கம் வாங்குபவர் மற்றொரு பக்கம் விற்பனையாளரின் நோக்கம் அதாவது நிறுவனம் கடன் இல்லாமல் அல்லது குறைந்த கடன் கொடுப்பது ஆகும் வாங்குபவரின் நோக்கமானது அதிகபட்ச கடன் விற்பவரின் நோக்கம் கடன் கொடுக்கக் கூடாது என்பது அதாவது பணத்தின் கால மதிப்பில் அதிகபட்சம் அவருக்கானதாக இருக்கவேண்டும் வாங்குபவரின் நோக்கமோ பணம் செலுத்துதலை அதிகபட்ச கால அளவிற்கு தாமதப்படுத்துவது எனவே அவருக்கான பணத்தின் கால மதிப்பு பொருளுக்கு மிகக்குறைவாக செலுத்துவதாகும் இந்த இருவரும் வெவ்வேறு நோக்கங்களை அடைவதற்கு இருவேறு திசைகளில் செல்கின்றனர் இந்நிலையில் நாம் ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதாவது பொருள் சிறந்ததாக இருக்கும் விலையும் மிக மிக குறைந்த போட்டி விலையில் இருக்கும் என்றாலும் தேவைப்பட்டால் இந்த நிறுவனத்தின் பொருட்களை சந்தையிடும் நிறுவனங்களின் விற்பனையில் எதிர்மறை விளைவு இருந்தாலோ அல்லது சில நேரங்களில் தயாரிப்பு செயல்முறைகளுடன் ஒத்துப்போக நிறுவனங்களுக்கு மிக கடினமாக இருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு காரணத்திற்காகவோ சந்தையில் கடனுக்கு கொடுக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் குறிப்பாக எலக்ட்ரானிக் துறையில் என்ன செய்கின்றன என்பதை பார்ப்போம் இந்திய எலக்ட்ரானிக் துறையில் நம்மிடம் வெவ்வேறு விகிதங்களில் வெவ்வேறு சந்தைகளில் முன்னெடுத்து செல்லும் மூன்று நிறுவனங்கள் சாம்சங் எல்ஜி சோனி உள்ளன இதில் சாம்சங் சந்தையை முன்னெடுத்துச் செல்கிறது அதைப் பின்பற்றி எல்ஜியும் சோனியும் செல்கின்றன எனவே அவர்கள் சந்தையில் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள் அதாவது எவரேனும் சாம்சங் உடன் வேலை செய்ய விரும்பினால் உதாரணத்திற்கு விநியோகஸ்தராகவோ மொத்த விற்பனையாளராகவோ சில்லறை விற்பனையாளராகவோ வேலை செய்ய விரும்பினால் நிறுவனத்தின் கொள்கைகளின்படி பொருட்களை சந்தையில் விற்கவும் செயல்படவும் வேண்டும் நிறுவனம் கடன் எதுவும் எதிர்பார்க்காதீர்கள் என்பதையே விரும்புகின்றன சில சூழ்நிலைகளில் நிறுவனங்கள் விநியோகஸ்தர்களை முன்கூட்டி செலுத்திய காசோலை அனுப்பி வைக்குமாறு கேட்கின்றனர் உற்பத்தி செயல்முறைகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதாகும் எந்த ஒரு பொருளும் தயாராகிவிட்டால் உதாரணத்திற்கு 100 கலர் டிவி சந்தையில் விற்பனைக்கு தயாராக உள்ளது என்று எடுத்துக் கொள்வோம் எனவே ஆர்டர் செய்யவில்லை என்றாலும் விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் சில நேரங்களில் ஆர்டர் இல்லை என்றாலும் அவர்கள் நிறுவனங்களில் அறிவுறுத்தலின்படி வேலை செய்ய வேண்டும் சந்தையில் செயல்பட வேண்டும் எனவே நிறுவனங்கள் முன்கூட்டி காசோலையை விநியோகஸ்தர்களிடம் இருந்தோ அல்லது வேறு ஏதேனும் விநியோக முறை மூலமாகவோ பெறுவதால் ஒரு வண்டி டிவி சரக்கு விநியோகஸ்தர்களுக்கு அனுப்பப்பட்டு வங்கியில் அந்த காசோலையை கொடுத்து பணம் பெறுகின்றனர் நிறுவனத்தின் நிலையானது இந்த சூழ்நிலைகளில் எங்களால் செயல்பட முடியாது என்று நினைத்தால் நீங்கள் சாம்சங்கின் விநியோகஸ்தராக இருக்க முடியாது என்பதாகும் எனவே கடன் கொடுக்காத இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கலாம் எனவே ஒரு போட்டி சூழ்நிலையில் விலை குறைவாக இருக்கும்போது தரம் சிறந்ததாக இருக்கும் போது அது சந்தையில் கடன் கொடுக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வது விற்பனையாளரின் தனியுரிமையாகும் ஏனெனில் போட்டி அதிகரிப்பினால் சிறப்பு அதிகரித்து செயல்பாடும் அதிகரிக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் சந்தையில் இருப்பதால் பெறத்தக்கவைகளும் அதன் கடன் விற்பனையும் குறைகின்றன மற்றொரு விஷயம் இந்த மாதிரியை மற்றொரு கோணத்தில் பார்க்கும் மற்றொரு குறியீடாகும் அதாவது விற்பனை எத்தனை நாட்கள் பெறத்தக்க கணக்குகளில் முடங்கியுள்ளது என்பதாகும் சாதாரணமாக சராசரி கடன் காலம் 2 மாதங்களாக இருக்கும் எனவே இந்த 60 நாட்கள் விற்பனை கடன் விற்பனையில் முடங்கியுள்ளது எனவே அவர்கள் இன்று விற்கிறார்கள் அதற்குரிய பணம் 60 நாட்கள் கழித்துதான் வரும் எனவே 60 நாட்கள் நிறுவனம் நிதிக்கு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உற்பத்தி செயல்முறைகள் தொடர்ச்சியாக நடைபெறுவதாகும் அதற்கு நிதி அளித்து ஆதரிக்க வேண்டும் எத்தனை நாட்கள் கடன் விற்பனையிலோ பெறத்தக்கவற்றிலோ விற்பனை முடங்கியுள்ளது என்பதையும் அது குறைவதையும் இந்த ஆய்வில் பார்த்தோம் முன்பு நாட்டில் உள்ள கடன் காலத்தைப் பற்றி பேசும்போது அது 3 மாதங்களாக இருந்தது அது அதன்பிறகு 2 மாதங்களாக குறைந்து இப்போது கடன் காலம் 30 நாட்களில் இருந்து 45 நாட்களாக உள்ளது மிக மோசமான சூழ்நிலையில் அது 45 லிருந்து 60 நாட்களாக உள்ளது ஆனால் எந்த ஒரு நிறுவனமும் இதற்கு விதிவிலக்கல்ல இந்த கடன் காலத்தில் சேர்ந்துள்ளன சில மிகவும் மோசமான நிறுவனங்கள் சந்தையில் உள்ளன அவை சந்தையில் நிலையாக நிற்க விரும்புகின்றன எனவே கடன் காலத்தை 2 மாதங்கள் தருன்றன ஆனால் அவை பெரிய அளவில் இல்லை ஒரு சில நிறுவனங்கள் தான் 60 நாட்கள் வரை கொடுக்கின்றன கடைசியாக வெவ்வேறு உற்பத்தி துறையில் இருக்கும் நிறுவனங்கள் கொடுக்கும் கடன் காலம் 30 நாட்களிலிருந்து 45 நாட்கள் ஆகும் ஒரு காலகட்டத்தில் அது 3 மாதங்களிலிருந்து 2 மாதங்களாகி 45 நாட்களாகி 30 நாட்களாகி 1 மாதமாக உள்ளது எனவே வரும் காலங்களில் அது இன்னும் குறையும் என்று எதிர்பார்க்கலாம் விற்பனை பெறத்தக்க கணக்குகளில் எவ்வளவு நாட்கள் முடங்கி இருக்கும் என்பதையும் அது தோராயமாக குறைவதையும் பார்த்துள்ளோம் சந்தையில் இது ஒரு நல்ல முன்னேற்றம் ஆகும் ஏனெனில் கடனுக்கு வாங்கி அதற்கான பணத்தை தாமதமாக கடன் காலம் முடிந்தபின்னர் கொடுத்த மக்களின் ஒழுங்கின்மை சந்தையை விட்டு செல்கிறது விநியோக வழிமுறைகளும் ஒழுக்கமாக மாறுகின்றன வாடிக்கையாளர்களும் இந்த கருத்தை பெற்று விலை அதே குறிப்பிடத்தக்க அளவு குறையும்போது நிறுவனங்கள் சந்தையில் தங்களது பொருளை குறைந்தபட்ச அளவில் விற்கும் போது வாடிக்கையாளரும் கடனை எதிர்பார்க்க முடியாது மற்றொரு முக்கியமான விஷயம் இங்கே குறைந்த கால நிதி எளிதாக கிடைக்கிறது நிறுவனங்கள் கடனுக்கு கொடுத்தாலும் அவர்கள் தங்களுடைய உற்பத்தியை சந்தையில் கடனுக்கு விற்கின்றனர் சில சமயங்களில் இந்த கடன் காலம் மிகவும் நீண்டதாக 45 நாட்களையும் கடந்து செல்கிறது ஏனெனில் ஒரே ஒரு விஷயம் வங்கி கடன் எளிதாக கிடைக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தது போல் வங்கி நிதி பல்வேறு வகைகளில் நிறுவனங்களால் நடப்பு சொத்துகளுக்கு நிதி அளிக்க நடைமுறை முதல் தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுத்தப்படுகிறது இந்த சிசி லிமிட் ரொக்க கடன் வரையறை இந்தியாவில் மட்டும் நடைமுறையில் உள்ளது எனவே நிதி எளிதாக ரொக்க கடன் வரையறை மூலமாக கிடைப்பதால் நிறுவனங்களும் கடனுக்கு விற்பதை பற்றி யோசிப்பதில்லை ஏனெனில் கடனுக்கு விற்றாலும் 2 மாதங்களாக இருந்தாலும் உற்பத்தி செயல்முறைகளை தொடர அவர்கள் வங்கியிடமிருந்து நிதி பெற முடியும் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றனர் இந்த காலத்திற்கு நிதி பெற முடியும் அதை வைத்து கடன் விற்பனைக்கும் பெறத்தக்க கணக்குகளுக்கும் தேவையான நிதியை சிசி லிமிட் அடிப்படையில் வங்கியிடம் இருந்து பெற முடியும் எனவே இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த வசதி சீக்கிரம் முடிவுக்கு வரும் RBI வங்கிகளுக்கு இதுகுறித்து அறிவுறுத்தலும் வழிகாட்டுதலும் கொடுத்துள்ளன அதாவது நிறுவனத்தின் நடைமுறை முதல் தேவை 10 கோடியாகவோ அதற்கும் அதிகமாகவோ இருந்தால் இந்த நிதி தருவதற்கான வழிமுறை என்னவென்றால் இது 8020 வீதமாக இருக்கவேண்டும் 80 நடைமுறை முதல் கடனாகவும் ரசீது தள்ளுபடி வசதியாகவும் 20 ரொக்க கடன் வரையறையாக இருக்க வேண்டும் தற்போதைக்கு வங்கியினால் இது செயல்படுத்தப்படவில்லை ஆனால் வங்கிகள் விரைவில் இதை செயல்படுத்தியாக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் சில காரணங்களால் வங்கிகளின் மொத்த நிதி நிலைமை நன்றாக இல்லை எனவே அவர்கள் கடனை மிகவும் பயனற்ற சிசி லிமிட் வடிவில் விரிவுபடுத்த முடியாது எனவே இந்த நேரத்தில் தான் இந்த சூழ்நிலையை சந்தையில் வங்கி துறையில் உருவாக்கமுடியும் அதாவது வங்கிகள் முதலின் விளிம்பு உற்பத்தி திறனறிந்து கடன் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் அதாவது முதலின் உற்பத்தி திறன் எங்கு அதிகமாக உள்ளதோ அங்கேயே வங்கிகளோ கடன்கொடுப்பவர்களோ உச்சபட்ச வருவாயை கடனுக்கு கடன் சந்தையில் எதிர்பார்க்கலாம் இதுவே இறுதி வழியாக இருக்கும் எனவே சிசி லிமிட் வழியாக நிதி அளிப்பது வங்கிகளில் கடினமாக இருக்கப்போகிறது இது வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது RBI வழிகாட்டு நெறிமுறைகள் வங்கிகளால் ஏற்றுக் கொள்ளப்படும் ஏனெனில் முதலின் விளிம்பு உற்பத்தி திறன் வங்கிகளை நடைமுறை முதல் தேவைக்கான நிதியை சிசி லிமிட்டை விட ரொக்க கடன் வரையறையை விட நடைமுறை முதல் கடனாக மாற்றி கொடுக்க வேண்டுமென கட்டாயப்படுத்துகிறது இந்த முதலின் விளிம்பு உற்பத்தித் திறன் கொள்கையை பின்பற்றி நடக்க வேண்டும் நான் கூறியது போல் அமெரிக்க வங்கி நிதி நடைமுறை முதல் நிதிக்கு மிகக் குறைவாகவே தெரிவு செய்யப்படுகின்றன அவர்கள் மற்ற நிதி ஆதாரங்களான ஃபேக்டரிங் நிறுவனங்களுக்கு இடையிலான வைப்புகள் நிதி நிறுவனங்களின் வைப்புகள் வணிகத்தாள் ஆகியவற்றை நாடுகின்றனர் இவை இந்தியாவில் முக்கியத்துவம் பெறவில்லை ஏனெனில் வங்கி நிதி எளிதாக கிடைக்கிறது எனவே அமெரிக்காவில் அது பிரபலம் ஆகவில்லை என்றால் அந்த பிரபலமாகாத வங்கி நிதி ஐரோப்பாவிலும் பிரபலமாகாது அப்புறம் எப்படி இந்தியாவில் மட்டும் பிரபலமாக முடியும் முந்தைய சூழ்நிலையில் இந்தியாவில் அமைப்பிற்கான வட்டி வீதமும் உலகின் பிற நாடுகளின் இந்த அமைப்பிற்கான வட்டி வீதமும் தலைகீழாக இருந்தது ஆனால் பொருளாதார தாராளமயமாக்கல் உலகமயமாக்கலினால் உலகளாவிய அமைப்பிற்கான வட்டி வீதத்தை பின்பற்றியாக வேண்டும் இதன்படி கடன் காலம் அதிகரித்தால் வங்கி கடன் வட்டி வீதம் அதிகமாக இருக்கும் எனவே மற்ற உலக நாடுகளோடு ஒத்து செல்ல மிகக்குறைவான பிரபலமான ஆதாரமான இந்த அமைப்பிற்கான வட்டி வீதத்தை நாம் சீரமைக்க வேண்டும் உலகின் மற்ற நாடுகள் கடன் உலகில் இருக்கும்போது ஏன் இந்தியாவில் இது பிரபலமாக இருக்கிறது தொழில் துறை கொடுக்கும் அழுத்தத்தினாலோ நிதி அழுத்தம் அதிகமாக இருப்பதாலோ அது இப்போது வங்கிகளின் திறனுக்கு மீறியதாக இருப்பதால் அதற்கு வங்கிகள் பெரிய விலை கொடுக்க போகின்றன எனவே கூடிய விரைவில் வங்கிகள் நிறுவனங்களுக்கான நடைமுறை முதல் தேவையைப் பூர்த்தி செய்வதற்கு முதலின் விளிம்பு உற்பத்தித்திறன் கொள்கையின்படி இந்த நிதி கொடுக்கும் முறையை நாடிச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அது நடந்தால் சில விஷயங்கள் சந்தையைவிட்டு முற்றிலும் அகன்றுவிடும் நிறுவனங்கள் நிறுவனங்கள் வங்கிகளின் ஆதரவை பெறும் ஆனால் அது நடைமுறை முதல் கடன் மற்றும் ரசீது தள்ளுபடி வசதி வடிவில் இருக்கும் அது நடக்க வேண்டும் ஏனெனில் வங்கிகள் நிறுவனங்களின் தொழில் துறைக்கான முடிவில்லாத தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் என எதிர்பார்க்க முடியாது எனவே அது நடக்கப் போகிறது ஆனால் நடப்பில் பெறத்தக்க கணக்கு அதிக அளவிற்கு இருக்க காரணம் இந்திய நிறுவனங்களில் குறிப்பாக வங்கி கடன் சிசி லிமிட் வடிவில் எளிதாக கிடைப்பதாகும் கடன் அளிப்பது அடிப்படையில் நிறுவனத்தின் நிதி அளிப்பிற்கும் உபாயத்திற்குமான சமநிலை ஆகும் இது முக்கியமான பகுதி இங்கே இரண்டு முக்கிய பிரிவுகள் துணை பிரிவுகள் நிறுவனத்தில் உள்ளன ஒன்று நிதித்துறை மற்றொன்று சந்தையிடும் துறை சந்தையிடும் துறையின் இலக்கு விற்பனையை அதிகப்படுத்துவதாகும் சந்தையிடும் துறையின் நோக்கமே விற்பனையை அதிகபட்ச அளவிற்கு செய்ய வேண்டும் ரொக்கத்திற்கு இல்லையென்றாலும் கடனுக்காவது விற்க வேண்டும் எனவே நிறுவனம் சந்தையில் இந்த அளவிலான உற்பத்தியை கொடுக்கிறது குறைந்த அளவை மட்டும் சரக்காக வைத்துக் கொண்டு விற்பனையை இந்த அளவில் வைத்திருக்க வேண்டும் எனவே அதிகபட்ச உற்பத்தி சந்தைக்கு செல்கிறது சந்தையிடுதல் துறை இலக்கை அடைவதை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ளது உண்மையை பொருட்படுத்தாமல் ரொக்கத்திற்கோ அல்லது கடனுக்கோ விற்கும் நிறுவனம் சந்தையில் பொருட்களை விற்கின்றது சந்தையில் ரொக்கத்திற்கு அல்லது கடனுக்கு விற்றாலும் சந்தையிடும் துறை அதற்குப் பதிலளிக்கப் போவதில்லை அவர்களது இலக்கு இவ்வளவு எங்களது இலக்கு 100 அலகுகளை விற்க வேண்டும் பொருட்களை 100 அலகுகள் சந்தையில் விற்றுள்ளோம் 10050010 அலகுகளை சந்தையில் விற்று எங்களுடைய இலக்கு நிறைவேறிவிட்டது என்றிருப்பர் ஆனால் முக்கியமான கேள்வி சந்தையில் விற்பனையின் எவ்வளவு பகுதி ரொக்கத்திற்கும் கடனுக்கும் சென்றுள்ளது என்பதை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த சந்தையிடுதல் துறையின் நோக்கம் சந்தையில் அதிகபட்ச அளவிற்கு விற்பது ஆகும் ரொக்கத்திற்காகவோ கடனுக்காகவோ இருக்கலாம் அது அவர்களுக்கு முக்கியமல்ல நிதி துறையினரின் நோக்கம் முதலீட்டின் மீதான வருவாயை அதிகப்படுத்துவதாகும் இந்நிலையில் சில நேரங்களில் என்ன நடக்கும் என்றால் நிறுவனம் உபரி நிதி வைத்திருக்கும் இந்த உபரி நிதியை எங்கேனும் உபயோகப்படுத்தவேண்டும் எனவே நிதி துறையினர் சில சமயங்களில் அதை வெளியில் கொடுப்பதைவிட தயாரிப்பிற்கு செலவுசெய்து நமது அளவிற்கு மீறிய விற்பனையை கடனுக்கு கூட செய்யலாம் என்று நினைப்பர் எனவே நடப்பில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கடனுக்கு விற்கும்போது பெரும்பாலும் விற்பனை ரொக்கமாகவும் இருக்கும் உதாரணத்திற்கு இந்த அளவு X எடுத்துக் கொள்வோம் ஆனால் நாம் இந்த அளவைத் தாண்டி விற்பனையை அதிகப்படுத்த விரும்புகின்றோம் நம்மிடம் உபரி நிதி உள்ளது நாம் அதிகம் தயாரித்து சந்தைக்கு அதிகம் கொடுக்கலாம் எனவே தற்போதைய சந்தைகளில் கடன் காலத்தை அதிகப்படுத்தி கடன் விற்பனை செய்யும்போது விற்பனையை அதிகரிக்க முடியும் எனவே அதை அவர்கள் எப்படி செய்யப்போகிறார்கள் நிதி துறையினர் உபரி நிதியை எங்கு வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தலாம் எனவே அவர்கள் அதை முதலில் கடன் விற்பனைக்கு உபயோகப்படுத்துகிறார்கள் எனவே இந்தநிலையில் சில நேரங்களில் அதிக விற்பனை மற்றும் அதிக லாபம் ஆகிய நோக்கத்தை அடைய அவர்கள் உற்பத்தியையும் விற்பனையையும் அதிகப்படுத்த வேண்டும் நிதித்துறையின் அறிவுறுத்தலின்படி உபரி நிதியை கடன் விற்பனைக்கு உபயோகப்படுத்த முடியும் இதன் மூலம் உபரி நிதி பெறத்தக்க கணக்குகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இறுதியாக நாம் அதை எடுக்க முடியாது இருவேறு துருவங்கள் எப்படி இருக்க முடியும் நிதித்துறையின் இலக்கையும் சந்தையிடுதல் துறையின் இலக்கையும் சமநிலைப்படுத்த வேண்டும் அதாவது உபரி நிதியில் எவ்வளவு நிதி கடனுக்கு சந்தையில் கொடுக்க முடியும் ஏனெனில் கடன் விற்பனையின் மீதான பணத்தை மீட்பதில் கவனம் கொள்ள வேண்டும் சந்தையில் ஒரு முடிவில்லாமல் கடன் அடிப்படையில் விற்றுக்கொண்டே போகலாம் அது நமது நோக்கத்தை நிறைவேற்றாது எனவே சந்தையிடுதல் துறையின் நோக்கமும் நிறைவேற வேண்டும் நிதித்துறையின் நோக்கமும் நிறைவேற வேண்டும் எனவே இவற்றை சமநிலைப்படுத்த வேண்டும் இதனால் நிறுவனத்தின் மொத்த மதிப்பு அதிகரிக்கும் விற்பனையை அதிகரிக்க வேண்டும் விற்பனைக்கான பணத்தை பெறுவதும் அதிகமாக இருக்க வேண்டும் வராக் கடன் தொகையும் சதவிகிதமும் குறைவாக இருக்க வேண்டும் எனவே இதை நினைவில் கொள்ளவேண்டும் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் பெறத்தக்க கணக்குகளை அதிகப்படுத்தவோ குறைக்கவோ சரியான விநியோக வழிமுறை இருக்க வேண்டும் பெறத்தக்க கணக்குகள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய விநியோக வழி முறையை பற்றி பேசவேண்டும் சந்தையில் பொருட்களை விற்க விரும்பும் நிறுவனங்கள் பெரும்பாலும் இரண்டு வழிமுறைகளை கொண்டுள்ளன ஒரு வழிமுறையானது சந்தையில் நேரடி விற்பனையாகும் இந்த வழிமுறையில் சந்தையில் நிறுவனங்கள் நேரடி விற்பனை செய்யும் போது அவர்களுடைய பொருளை மட்டும் விற்கக்கூடிய பிரத்தியேக கடைகளை வைத்துள்ளனர் அவர்கள் உற்பத்தி செய்த பொருளை மறைமுக வழிமுறையில் இல்லாமல் அவர்களுடைய சொந்த வழிமுறையில் சந்தையில் விற்கிறார்கள் கடந்த காலங்களில் பாட்டா காலணிகள் அவர்களின் இந்த பிரத்தியேக கடைகளில் மட்டும் கிடைத்தன அவர்கள் இந்த விநியோக வழிமுறை உபாயத்தை நீண்ட காலம் தொடர்ந்தனர் ஆனால் இப்போது அவர்கள் சந்தையில் விற்பனையை அதிகரிக்க பிரத்தியேக கடைகளிலும் மறைமுக வழிமுறையின் மூலமாகவும் விற்கும் உபாயத்தை நாடுகின்றனர் ஏனெனில் இன்றைய சூழ்நிலையில் ஒரு வழிமுறையை நேரடி சந்தையிடுதலை மட்டும் சார்ந்திருப்பது முடியாது எனவே சில நேரங்களில் இந்த சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் நிறுவனங்கள் சந்தையில் நேரடியாக விற்கின்றன அந்த சூழ்நிலையில் நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் உள்ளன எதிர்மறையான விஷயங்களும் உள்ளன இதில் முக்கிய ஆக்கப்பூர்வ விஷயம் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை நேரடியாக கட்டுப்படுத்த முடியும் வாடிக்கையாளர்களுக்கு என்ன தேவை பொருளின் எந்த விதமான மாற்றத்தை வாடிக்கையாளர்கள் விரும்புகிறார்கள் பொருளின் எந்த விதமான வடிவ மாற்றத்தை வாடிக்கையாளர்கள் விரும்புகிறார்கள் பொருளின் விலை குறித்த அவர்களின் உணர்வு எப்படி இருக்கிறது பொருளின் மற்ற பண்புக்கூறை குறித்த வாடிக்கையாளர்களின் அனைத்து தகவல்களையும் நிறுவனம் நேரடியாக தெரிந்துகொள்ள முடியும் ஏனெனில் நிறுவனங்கள் அவர்களின் விற்பனைக் கூடங்களில் சந்தைகளில் நேரடியாக விற்கின்றன எனவே அவர்கள் வாடிக்கையாளர் தகவல்களை மற்ற வழிமுறைகளிலிருந்து தேட வேண்டியதில்லை எதிர்மறையான விஷயம் பிரத்தியேக கடைகளை வைத்திருப்பது இன்னும் குறிப்பாக பெரிய நகரங்களிலும் ஊர்களிலும் மிக மிக அதிக செலவாகும் விவகாரமாகும் அதற்கான இடத்தை தேடவும் அவற்றிற்கான அவசியமான செலவுகளை செய்வதும் மிக மிக அதிகமான செலவாகும் விவகாரம் ஆகும் எனவே இந்த சூழ்நிலையில் பொருட்களின் விலை அதிகரிக்கும் இந்நிலையில் மக்கள் அதை விரும்பாமல் போகலாம் ஏனெனில் இது விலை உணர்திறன் கொண்ட பொருளாதாரமாகும் நம்மிடம் அளவான வருமானம் உள்ளது அனைவருக்கும் ரீபோக் நைக் அல்லது பூமா காலணிகளையோ அல்லது மற்ற பிராண்டட் பொருட்களையோ சந்தையில் வாங்குவது சாத்தியமில்லை பாட்டா காலணிகளையும் நேரடி வழிமுறை மற்றும் மறைமுக வழிமுறையிலும் விற்றனர் காலணியின் தரத்தையும் விலையையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் ஏனெனில் அதே தரமான காலணிகள் சந்தையில் இருக்கிறது அது பாட்டாவாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நல்ல தரமான காலனி ஆகும் சில சமயங்களில் மூன்றில் ஒரு பங்கு விலையில் கிடைக்கும் ஏனெனில் பிரத்தியேக கடைகளை வைத்திருப்பதற்கு அதிக செலவு செய்ய வேண்டும் எனவே அனைவராலும் அந்த செலவினை கொடுக்க முடியாது எனவே நிறுவனங்களின் விற்பனை பாதிக்கிறது எனவே அதிகரிக்கும் செலவினம் எதிர்மறையான பகுதியாகும் தகவல்கள் மீதான நேரடி கட்டுப்பாடு வாடிக்கையாளரின் தேவைகள் குறித்த தகவல்கள் அடங்கிய தகவல்களின் தொகுப்பு நிறுவனத்திடம் தானாக வருகிறது விநியோக வழிமுறையில் இது ஆக்கப்பூர்வமான பகுதியாகும் ஆனால் இந்நாட்களில் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் குறைந்த அளவு நேரத்தையே வைத்திருக்கிறார்கள் நேரம் ஒரு பிரச்சினையாகும் இந்நாட்களில் கடைகளுக்குச் செல்லும்போது வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கடைக்கு செல்ல முயற்சிக்கிறோம் நம்மிடம் நேரமில்லாத காரணத்தால் காலணிகள் வாங்க ஒரு பிரத்தியேகக் கடைக்குச் செல்லலாம் சிற்றுண்டிக்கு இன்னொரு பிரத்தியேகக் கடைக்குச் செல்லலாம் மளிகை வாங்க மற்றொரு பிரத்தியேகக் கடைக்குச் செல்லலாம் அல்லது வேறு ஏதேனும் தேவைகளுக்கு அதற்குரிய பிரத்தியேகக் கடைக்குச் செல்லலாம் முன்பிருந்த நேரம் இப்போது இல்லை முன்பு மக்கள் நிலையான வாழ்க்கையில் இருந்தனர் அவர்களிடம் நேரமின்மை நேரப்பற்றாக்குறை இல்லை ஆனால் இப்போது நேரம் ஒரு பிரச்சினையாகும் மாலையில் அலுவலகம் முடிந்து வரும்போது வீட்டிற்கு தேவையானவற்றை நாம் செல்லும் வழித்தடங்களில் உள்ள கடைக்குச் சென்று அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்க விரும்புகிறோம் ஒரு குறிப்பிட்ட பொருளை தனியாக வாங்க வேண்டும் என்றாலும் மக்கள் பல்வேறு நிறுவனங்களின் பொருட்களையும் அவற்றின் தரத்தையும் விலையையும் தெரிந்து கொண்டு ஒரு பொருளை தெரிவு செய்கிறார்கள் உதாரணத்திற்கு அவர்கள் எதை வாங்குவது என்று முடிவு செய்யாத நிலையில் காலணிகளை வாங்க பாட்டாவிற்கோ நைக்கிற்கோ பூமாவிற்கோ செல்வதை விட பலதரப்பட்ட நிறுவனங்களின் பொருட்களை வைத்திருக்கும் ஒரு கடைக்குச் செல்கிறார்கள் நைக் காலணிகளை வாங்க வேண்டுமென்றால் நைக்கை விட குறைந்த நல்ல பொருளை வாங்க தயாராக இருக்கமாட்டார் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் காலணிகளை வாங்குவதற்கு இங்கு செல்கின்றனர் இங்கே நைக்கையும் பூமாவையும் மற்ற பிற காலணிகளையும் வாங்க முடியும் பல்வேறு விதமான பொருட்கள் இருக்கும்போது மக்கள் தெரிவு செய்ய முடியும் பல்வேறு விதமான பொருட்கள் இல்லை என்றால் மக்கள் வாங்குவதை கைவிட்டு வாங்குவதை தள்ளிப்போட முடியும் எனவே மக்கள் பலதரப்பட்ட நிறுவனங்களின் பொருட்கள் ஒரே இடத்தில் இருக்க விரும்புகிறார்கள் எனவே இங்கு தரத்திலும் செலவிலும் விலையிலும் மாற்றான பொருட்கள் இருக்கின்றன அவர்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள் அவர்களின் தேவைக்கு நேரடி வழிமுறையை விட மறைமுக முறை அதிக மதிப்புள்ளதாக இருக்கும் எனவே கடந்த காலங்களில் நேரடி வழிமுறை நன்கு செயல்பட்டது ஆனால் இந்நாட்களில் இந்தப் போக்கு மாறுகிறது என்ன நடக்கிறது என்று பார்த்தால் நான் பொருளை பிரத்தியேக கடைகளிலிருந்து வாங்கும்போது அவை மிக மிக அதிக விலையுடன் உள்ளன ஏனெனில் அந்த கடையை பராமரிக்கும் செலவு அதிகமாகும் மேல்நிலை செலவுகள் மிக அதிகம் அந்த மேல்நிலை செலவுகள் அனைத்தும் நுகர்வோருக்கு தள்ளப்படுகிறது மறைமுக சந்தையிடுதலில் அது இல்லை கடைக்குச் சென்றால் சில்லறை விற்பனையாளர் பல்வேறு நிறுவனங்களின் பொருட்களை வைத்துள்ளார் அங்கே நாம் விரும்புகிற பொருளை தேர்ந்தெடுக்க முடியும் அங்கே உயர் மதிப்பு கொண்ட பொருட்களும் உள்ளன சாதாரண பொருட்களும் உள்ளன இந்நிலையில் சில்லறை விற்பனையாளரின் மேல்நிலை செலவுகள் பலதரப்பட்ட நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதால் கடையினை பராமரிப்பதற்கான செலவு குறைகிறது இந்த மேல்நிலை செலவுகளும் பல்வேறு நிறுவனங்களுக்கோ தயாரிப்பாளர்களுக்கோ தள்ளப்படுகிறது எனவே அதன் பலன் வாடிக்கையாளரை சென்றடைகிறது ஏனெனில் விலை குறைந்துள்ளது எனவே இது மறைமுகமாக சந்தையில் விற்பதன் ஒரு முக்கியமான ஆக்கப்பூர்வமான விஷயமாகும் ஆனால் அந்த கடனை கொடுக்கலாமா வேண்டாமா என்பது நாம் தெரிவு செய்கின்ற விநியோக வழிமுறையையே பெரிதும் சார்ந்திருக்கிறது ஏனெனில் ஒரு வழிமுறையை உருவாக்க நிறைய நேரம் எடுத்துக் கொள்கிறோம் அந்த விநியோக வலைஅமைப்பில் உள்ள வழிமுறையில் விநியோகஸ்தர்கள் மொத்த விற்பனையாளர்கள் சில்லறை விற்பனையாளர்கள் செயல்முறையில் உள்ளனர் இவ்வழிமுறையை பல ஆண்டுகளாக கடினமாக உழைத்து உருவாக்கியுள்ளோம் நாம் இதை விட்டு விலகி நேரடிச் சந்தையிடுதலாக மாற்ற முடியாது அல்லது நாம் நேரடி சந்தையிடுதலுக்கான வலைஅமைப்பை உருவாக்கியிருந்தால் நம்மிடம் நிறைய எண்ணிக்கையில் பிரத்தியேக கடைகள் பல்வேறு நகரங்களிலும் ஊர்களிலும் இருக்கும் எனவே நேரடியாக இதை அகற்றிவிட்டு மறைமுக சந்தையிடுதலுக்கு மாறுகிறோம் என்று கூறுவது சாத்தியமில்லை எனவே இந்நாட்களில் குறைந்தபட்சம் இது சாத்தியமில்லை என்னும்போது இடைப்பட்ட வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறோம் அதாவது நைக் காலணிகள் நைக் கடைகளிலும் மற்ற இடங்களிலும் கூட இருக்கும் எனவே இரண்டு வழிமுறைகளும் நிறுவனங்களால் உபயோகிக்கப்படுகிறது இதன் மூலம் விற்பனையை அதிகரிக்க முடியும் கடன்களை குறைக்க முடியும் நேரடி சந்தையிடுதலுக்கு செல்லும்போது மற்றொரு ஆக்கப்பூர்வ பலன் கடன் விற்பனை குறைவு ஆகும் பிராண்டட் பொருட்களை சந்தையில் கடனுக்கு வாங்கும்போது அது இல்லை என்றே சொல்லலாம் பணம் செலுத்தி திரும்பி விடுகிறோம் எனவே வாடிக்கையாளர் பணம் செலுத்தும் போது ரொக்கத்திற்கு வாங்கவேண்டும் விற்பனை நிலையங்களும் நிறுவனங்களிடமிருந்து ரொக்கத்திற்கு வாங்க வேண்டும் எனவே கடன் காலம் இல்லை நிறுவனம் தனது உற்பத்தியை சந்தையில் கடனுக்கு விற்க முடியாது என்று கூறலாம் அல்லது வெளி முகவர்களால் கடையானது மேலாண்மை செய்யப்பட்டால் குறைந்த கடனுக்கு கொடுக்கலாம் ஆனால் நிறுவன ஊழியர்களை கொண்டு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டால் கடன் என்ற கேள்விக்கே இடமில்லை ஆனால் இந்நிலையில் மறைமுக விநியோகத்திற்கு கடன் கொடுக்க வேண்டும் அப்படி கடன் கொடுக்கும்போது பெறத்தக்க கணக்குகள் இறுதிநிலை அறிக்கையில் தோன்றும் இது மறைமுக சந்தையிடுதலின் மற்றொரு வெளிப்பாடாகும் ஆனால் இந்நிலையில் நாம் விற்பனையையும் அதிகரிக்க முடியும் விலையையும் குறைக்க முடியும் விலை குறைந்தால் கண்டிப்பாக விற்பனையை அதிகரிக்க முடியும் இந்த வழியில் விற்பனையாளரும் பலனடைகிறார் வாடிக்கையாளரும் பலனடைகிறார் எனவே இங்கே முக்கிய கேள்வி என்னவென்றால் எதைத் தேர்ந்தெடுப்பது எனவே இந்த சூழ்நிலையில் நிறுவனங்கள் சில விஷயங்களுக்காக நேரடி சந்தையிடுதலில் இருந்து மறைமுக சந்தையிடுதலுக்கு மெதுவாக மாறுகிற போக்கினை நாம் கண்டுபிடிக்கிறோம் இந்த நிலையிலும் செலவு கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் கடன்கள் சந்தையில் அதிகரித்திருக்கும் நாம் கடனுக்கு விற்கிறோம் எவையெல்லாம் முக்கியமான விஷயங்கள் எவை முக்கியமான பகுதிகள் எப்படி விநியோக வழிமுறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இவையெல்லாம் முக்கியமான விவாதங்களாகும் விநியோக வழிமுறையைப் பற்றி இன்னும் அதிகமாக விவாதிக்க வேண்டியுள்ளது ஏனெனில் இது பெறத்தக்க கணக்குகளை நேரடியாகவும் தீவிரமாகவும் பாதிக்கிறது எனவே இதைப்பற்றிய விவாதத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம்